சொலுயுஷன்ஸ் ஆஃப் ஹீட் ஈக்குவேஷன் ப்ராப்பர்ட்டீஸ் மீண்டும் வருக கடந்த வீடீயோக்களில் நாம் 1 டைமென்ஷன்ஸனல் மற்றும் 2 டைமென்ஷன்ஸனல் வேவ் ஈக்குவேஷன் களை பார்த்தோம் நாம் அதை இனிஸியல் மற்றும் பௌண்டரி கண்டிஷன்ஸ் உடன் பார்த்தோம் 2 டைமென்ஷன்ஸனல் வேவ் ஈக்குவேஷன் க்கு நாம் ட்ரமின் வைப்ரசன்ஸ் பார்த்தோம் கடந்த வீடியோவில் இனிஸியல் பௌண்டரி வேல்யூ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவது என பார்த்தோம் ஹீட் ஈக்குவேஷன் க்கு செல்வதற்கு முன்பு அதேபோல் ட்ரமின் ப்ராப்ளம் ஐ ஆனால் வேறு சொலுயுஷன் ல் பயிற்சிக்காக நான் உங்களுக்கு தருகிறேன் ஆகவே நம்மிடம் இருப்பது utt c2uxxuyy0 xy∈DR R என்பது ட்ரமின் ரேடியஸ் ஆகும் மேலும் பௌண்டரி கண்டிஷன்ஸ் xyt0 xy∈CR CRஎன்பது சர்க்கிள் பௌண்டரி இனிஸியல் கண்டிஷன்ஸ் uxy0fxy மற்றும் utxy0gxy xy∈DR ஆகும் ஆகவே இனிஸியல் டைமில் இதுதான் நடக்கும் இனிஸியலி ட்ரம் அல்லது மெம்ப்ரேனின் டிஸ்பிளேஸ்ட்மென்ட் மற்றும் வெலாசிட்டி நமக்கு தெரியும் ஆகவே நாம் பார்ப்பது ரேடியலி சிமெட்ரிக் சொலுயுஷன் ஆகும் கடைசி வீடியோவில் பார்த்தது போல நாம் பார்ப்பது ரேடியலி சிமெட்ரிக் சொலுயுஷன் uxyt ஆகும் x y ஐ நாம் போலார் கோஆர்டினேட் ல் எழுதும்போது அது rθ என்று ஆகிறது இது வை டிப்பெண்ட் பண்ணாமல் இருப்பதால் நமது சொலுயுஷன் urt என்ற ஃபார்ம் ல் உள்ளது ஆகவே இதுவே ரேடியலி சிமெட்ரிக் சொலுயுஷன்ஸ் ஆகும் இதே இதை நாம் பயிற்சியிலும் பார்க்கலாம் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறேன் நாம் இனிஸியல் பௌண்டரி வேல்யூ ப்ராப்ளம் ஐ சிங்ரனைஸ்ட் சொலுயுஷன் க்கு சால்வ் பண்ணவேண்டும் நாம் பார்க்கும் சொலுயுஷன் சிங்ரனைஸ்ட் வைப்ரேஷன்ஸ் க்கு ஆகும் சிங்ரனைஸ்ட் வைப்ரேஷன்ஸ் என்பதன் பொருள் என்ன uxytuxyeiwtஎன்ற மாதிரி சொலுயுஷன் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நாம் ஹார்மோனிசிட்டி ஐ டைம் வேரியபில் ல் கொண்டுவரவேண்டும் ஆகவே சொலுயுஷன் நமக்கு இந்த ஃபார்ம் ல் வேண்டும் என்றால் அடிப்படையில் t அங்கு இருக்கக்கூடாது ஆகவே செகண்ட் ஆர்டர் வேவ் ஈக்குவேஷன் ஐ டைம் டெரிவேடிவ் எடுக்கும்போது u ஆக இது மாறுகிறது ஆகவே நாம் ux y என்ற ஃபார்ம் ல் பார்க்கலாம் சர்குலர் ட்ரம் ப்ராப்ளம் ல் xy போலார் கோஆர்டினேட் rθ ல் இருப்பதால் நாம் சொலுயுஷன் ஐ urθ ஃபார்ம் ல் பெறுகிறோம் என்று பொருள் சொலுயுஷன் ஐ நாம் இவ்வாறு எழுதுவதால் டைம் டிபெண்ட்டன்சியை நாம் ரீமூவ் பண்ணலாம் ஆகவே நாம் டைம் டிபெண்ட்டன்சியை ரீமூவ் பண்ணுவதால் வைப்ரேஷன்ஸ் 0 2π ல் சிங்ரனைஸ்ட் ஆகிறது 0 to t நமக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்கிறது இது பீரியாடிக்கல்லி ரிப்பீட் ஆகிறது ஆகவே ட்ரம் ஐ பார்க்கும்போது நமக்கு சிங்ரனைஸ்ட் வைப்ரேஷன்ஸ் இருக்கிறது நாம் சொலுயுஷன் கண்டுபிடிக்க வேண்டும் சொலுயுஷன்r மற்றும் θ வை டிப்பெண்ட் பண்ணுகிறது ஆகவே நமக்கு இவைகள் இருக்கும்போது சொலுயுஷன் க்கு நாம் அதே வழிமுறைகளை பின்பற்றும்போது நமக்கு பெசல் ஈக்குவேஷன் கிடைக்கிறது 0θ2π ஆதலால் இது பௌண்டரி வேல்யூ ப்ராப்ளம் ஆகும் உண்மையில் இது வேரியபில் க்கு பீரியாடிக் ஸ்டர்ம் லியோவிலே ப்ராப்ளம் ஆகும் 0 2π ல் இருப்பதால் இது பீரியாடிக் ஆகும் ϴθசெப்பரபில் சொலுயுஷன் ல் உள்ள பங்க்ஷன் என்றால் இது எதாவது டிஃபரென்டியல் ஈக்குவேஷன் ஐ சாடிஸ்ஃபை பண்ணுகிறது மேலும் ϴ0ϴ2π ஆகவே இது மற்றும்பீரியாடிக் பௌண்டரி கண்டிஷன் ϴ0ϴ2π ம் இருக்கிறது ஆகவே இதுதான் வேரியபில் ல் உள்ள பீரியாடிக் ஸ்டர்ம் லியோவிலே ப்ராப்ளம் ஆகும் மேலும் நமக்கு ஸ்டர்ம் லியோவிலே ப்ராப்ளம் க்கு ஐகன் வேல்யூஸ் மற்றும் ஐகன் பங்க்ஷன் இருக்கிறது அந்த ஐகன் வேல்யூஸ் n மற்றும் n2என்று ஏற்கனவே நமக்கு தெரியும் மேலும் cos nθ sin nθ என்பவை ஐகன் பங்க்ஷன் ஆகும் அவை ஏற்கனவே அர்தோகனல் ஃபார்ம் ல் உள்ளது ஆகவே கிராம் ஸ்மித் முறையில் நாம் இதை அர்தோகனலைஸ் பண்ணவேண்டாம் ஆகவே நாம் பீரியாடிக் ஸ்டர்ம் லியோவிலே சிஸ்டமை உருவாக்கியதை பார்த்தோம் எனவே இந்த வகையான பீரியாடிக் சிஸ்டம் நம்மிடம் இருக்கும்போது நாம் ஸ்டர்ம் லியோவில் ப்ராப்ளம் ஐ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அதாவது பீரியாடிக் டைப்பில் அதன்பிறகு நாம் ஒவ்வொரு n க்கும் r வேரியபில் சப்ஸ்டிடுயுட் பண்ணவேண்டும் Fஎன்பது 0 R n ஐகன் வேல்யூ ஆக இருப்பதால் ஒவ்வொரு n க்கும் நமக்கு Fn இருக்கிறது இந்த பெசல் ஈக்குவேஷன் ஐ சாடிஸ்ஃபை பண்ணுகிறது ஆகவே நம்மிடம் பெசல் சொலுயுஷன் இருக்கிறது 0 ல் இது பெசல் பங்க்ஷன் 0 சிங்குலர் பாயிண்ட் ஆக இருப்பதால் பௌண்டரி கண்டிஷன்ஸ் பௌண்டட் ஆக இருக்கவேண்டும் ஒவ்வொரு n ஐகன் வேல்யூஸ் க்கும் Jn தான் பெசல் பங்க்ஷன் ஆகும் Fnr ϴnθஎன்ற ப்ராடக்ட் எடுக்க வேண்டும் ஆகவே ஒவ்வொரு n க்கும் இந்த பீரியாடிக் ஸ்டர்ம் லியோவிலே ப்ராப்ளம் ல் Ancos nθ Bnsin nθ என்ற ஜெனரல் சொலுயுஷன் கிடைக்கிறது இதை Fnr கூட மல்டிப்ளை பண்ணி unθசொலுயுஷன்களின் சூப்பர் பொசிசன் எடுக்கவேண்டும் அதன் பிறகு சம் எடுத்து இனிஸியல் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு இரண்டு கான்ஸ்டன்ட் An மற்றும் Bn கிடைக்கிறது எனவே ப்ரொசீஜர் ஒரே மாதிரியாக இருக்கும் இதை உங்களுக்கு நான் அசைன்மென்ட் ஆக தருகிறேன் நாம் இப்பொழுது ஹீட் ஈக்குவேஷன் க்கு போகலாம் இதுவரைக்கும் நாம் வேவ் ஈக்குவேஷன் பார்த்தோம் இது ஃபைனைட் அல்லது இன்ஃபனைட் ஸ்ட்ரிங் -ன் மாடலாகும் நாம் 2 டைமென்ஷன்ஸனல் மெம்ப்ரேன் கன்சிடர் பண்ணும்போது நாம் 2 டைமென்ஷன்ஸனல் வேவ் ஈக்குவேஷன் பெறுகிறோம் அது மெம்ப்ரேன் வைப்ரேஷன்ஸ் ஐ மாடல் ஆக கொண்டுள்ளது ஆகவே இப்பொழுது ஹீட் ஈக்குவேஷன் ஹீட் என்றால் என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும் ஹீட் அடிப்படையில் வேவ் ஈக்குவேஷன் ல் உள்ளது நமக்கு வேவ் ஈக்குவேஷன் உள்ளது மற்றும் கொஞ்சம் எனர்ஜி உள்ளது ஆகவே எனர்ஜி என்பது வேவ் எனர்ஜி இதை நாம் அளக்க முடியாது அதனால் இது வெறும் வேவ் எனர்ஜி ஆகவே இதை டிஸ்பிளேஸ்ட்மென்ட் மூலம் நாம் எப்படி அளவிடுவது ஆகவே அதே மாதிரி ஹீட் ஈக்குவேஷனலிலும் எனர்ஜி உள்ளது அது ஹீட் எனர்ஜி ஆகும் ஆகவே வேவ் எனர்ஜி ஹீட் எனர்ஜி ஆகிறது இந்த ஹீட் எனர்ஜி ஐ ஒவ்வொரு பாயிண்ட்லிலும் நாம் டெம்ப்பரேச்சர் ஆக கணக்கிடலாம் ஹீட் ஈக்குவேஷன் இ நாம் எவ்வாறு டிரைவ் பண்ணுவது இது நமது நோக்கம் அல்ல ஆகவே நான் இதை கோடிட்டுக் காட்டுகிறேன் எனவே இந்த கோர்ஸ் ல் ஹீட் ஈக்குவேஷனுக்கான மாடலை பெற வேண்டாம் அதற்குப்பதில் இந்த ஹீட் ஈக்குவேஷனில் இருக்கும் கான்ஸ்டன்ட் எப்படி பெறுவது என பார்க்கலாம் ஆகவே இங்கு நாம் சில அடிப்படையான பிரின்சிப்பிள்ஸ் பார்க்கலாம் அதாவது ராட் கன்சிடர் பண்ணுங்கள் உண்மையில் எனர்ஜி என்பது அதிக டெம்ப்பரேச்சரில் இருந்து குறைந்த டெம்ப்பரேச்சர் க்கு போகிறது இந்த ஹீட் ஃப்ளோ ஆகும் விதமானது அதாவது நிமிடத்திற்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்பது உண்மையில் ஏரியா மற்றும் டெம்ப்பரேச்சர் கிரேடியன்ட் க்கு ப்ரோபோசனல் ஆக இருக்கும் u என்பது எனர்ஜி ஐ அளக்கும் பங்க்ஷன் ஆகும் ஆகவே uxy இது 1 டைமென்ஷன்ஸனல் ஆக இருந்தால் u நாம் 1 டைமென்ஷன்ஸனல் ராட் எடுத்திருக்கிறோம்

ஆகவே ப்ரோபோசனல் ஐ கான்ஸ்டன்ட் ஆல் ரீமூவ் பண்ணும்போது நமக்கு கிடைப்பதுdQdtkAu k என்பது வருகிறது ஏனெனில் இது பாடி யின் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆகும் இது ஏரியா மற்றும் டெம்ப்பரேச்சர் கிரேடியன்ட் ஐ டிப்பெண்ட் பண்ணுகிறது எக்ஸ்பிரிமெண்ட்டின் மற்றொரு பிரின்சிப்பிள் இந்த பாடி ன் ஹீட் கெயின் அளவு அல்லது ஹீட் லாஸ் என்பது ஹீட் எந்த திசையை பொறுத்து ஃப்ளோ ஆகிறது என்பதைப் பொறுத்ததாகும் டெம்ப்பரேச்சர் மாறும் பாடி ஆல் கெயின் பண்ணப்படும் ஹீட் ன் அளவு என்பது பாடி யின் மாஸ் க்கும் டெம்ப்பரேச்சர் க்கும் ப்ரோபோசனல் ஆக இருக்கும் இதன் பொருள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்பது டெம்ப்பரேச்சர் ன் மாற்றத்திற்கு ப்ரோபோசனல் ஆக இருக்கும் இதன் பொருள் பிளேட்டின் இரு முனைகளின் டிஃபரன்ஸ் ஆகும் Q1என்பது ஹீட் u1டெம்ப்பரேச்சர் என்பது ஒரு முனையில் Q2என்பது ஹீட் u2 டெம்ப்பரேச்சர் என்பது அடுத்த முனையில் ஆகவே பிளேட்டின் இரு முனைகளின் டிஃபரன்ஸ் அதாவது டெம்ப்பரேச்சர் என்பது ∆Q∝∆um நாம் இந்த ப்ரோபோசனல் ஐ ரீமூவ் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது ∆Qcm∆u cஎன்பது ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் ஆகும் ஆகவே இந்த இரண்டு ப்ரின்சிபிள்ஸ் படி dQdtkAu ∆Qcm∆u ஹீட் என்பது அதிக டெம்ப்பரேச்சரிலிருந்து குறைந்த டெம்ப்பரேச்சர் க்கு செல்கிறது ஹீட் ராட் ன் ஒரு பொதுவான எலிமெண்ட் ஐ நாம் கன்சிடர் பண்ணி ஹீட் ஈக்குவேஷன் பெறலாம் நாம் 2 டைமென்ஷன்ஸனல் ஹீட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணும்போது மேலே சொல்லப்பட்ட இரண்டு ப்ரின்சிப்பிள்ஸ் இன்வால்வ் ஆவதை பார்க்கலாம் இது cmமற்றும் k ஐ இன்வால்வ் பண்ணுகிறது m என்பது மாஸ் ஆகும் இதன் பொருள் பாடி யின் டென்சிட்டி யும் இன்வால்வ் ஆகிறது எனது நோக்கம் ஹீட் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுவது அல்ல ஏற்கனவே டிரைவ் பண்ணி வைத்ததில் உள்ள அடிப்படையானவற்றை உங்களுக்கு கொடுக்கிறேன் utkρcuxxuyy x y என்பவை 2 டைமென்ஷன்ஸனல் பாடி யில் உள்ளவை இப்படித்தான் நாம் டிரைவ் பண்ணினோம் 2kρcன்பது தெர்மல் டிஃபியூசிவ் கான்ஸ்டன்ட் ஆகும் ஆகவே நேரடியாக ut2uxxuyy என்று எழுதலாம் இதுதான் 2 டைமென்ஷன்ஸனல் ஹீட் ஈக்குவேஷன் ஆகும் என்பவை ஒரே பாடி யில் உள்ளவை வழக்கம்போல் நாம் 1 டைமென்ஷன்ஸனல் ஹீட் ஈக்குவேஷன் ஐ சால்வ் பண்ண முயற்சி பண்ணலாம் முதலில் நாம் 1 டைமென்ஷன்ஸனல் ஹீட் ஈக்குவேஷன்ut2uxx 20 x∈R ஐ கன்சிடர் பண்ணவேண்டும் இந்த நாம் 1 டைமென்ஷன்ஸனல் ஹீட் ஈக்குவேஷன் ல் நாம் ராட் லேட்டரல்லி இன்சுலேட்டட்laterally insulated என்று கன்சிடர் பண்ணவேண்டும் ராட் லேட்டரல்லி இன்சுலேட்டட் ஆகையால் ஹீட் பக்கவாட்டு சைடில் ஃப்ளோ ஆகாது ஹீட் உண்மையில் ஒரு திசையில் பாய்கிறது எனவே ஹீட் ஒரு முனையில் அதிகமாகவும் மறுபுறத்தில் குறைவாகவும் இருந்தால் ஹீட் அதிக டெம்ப்பரேச்சர் லிருந்து குறைந்த டெம்ப்பரேச்சர் க்கு ஃப்ளோ ஆகும் எனவே ராட் தின் என்று நாம் கன்சிடர் பண்ணினால் நாம் ராட் ல் உள்ள லேட்டரல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஐ நாம் இக்னோர் பண்ணலாம் மேலும் வெளியே ராட் இன்சுலேட்டட் பண்ணப்பட்டதால் ஹீட் ஒரே திசையில் ஃப்ளோ ஆகும் ஆகவே தான் இது 1 டைமென்ஷன்ஸனல் ஹீட் ஈக்குவேஷன் நம்மிடம் சிறிய திக்னெஸ் கொண்ட ராட் இருப்பதாக கன்சிடர் பண்ணவும் நாம் இன்ஃபனைட் ராட் கன்சிடர் பண்ணுகிறோம் அதாவது x∈R ஆகவே இது நமது x டைரக்ஸன் அதாவது ∞ ∞ இந்த ராட் முழுவதும் டெம்ப்பரேச்சர் uxt என்ன என்பதை நாம் பார்க்க விரும்புகிறோம் x என்பது ஸ்பேஸியல் வேரியபில் t என்பது டைம் வேரியபில் ஆரம்பத்தில் t0 ல் நமக்கு டெம்ப்பரேச்சர் தெரிகிறது அது ux0f இது இனிஸியல் கண்டிஷன் ஆகும் வேவ் ஈக்குவேஷன் போன்று நமக்கு இனிஸியல் கண்டிஷன் உள்ளது வேவ் ஈக்குவேஷன் ல் இனிஸியல் கண்டிஷன்ஸ் அதாவது டிஸ்பிளேஸ்ட்மென்ட் மற்றும் வெலாசிட்டி கொடுக்கும்போது நாம் சொலுயுஷன் ஐ எல்லா டைமில் ம் பெறலாம் இங்கேயும் நமக்கு இனிஸியல் கண்டிஷன்ஸ் உள்ளது ஆனால் பௌண்டரி கண்டிஷன்ஸ் இல்லை ஏனெனில் இது இன்ஃபனைட் ராட் ஆக இருப்பதால் பௌண்டரி இல்லை இது ஹீட் பண்ணப்பட்ட ராட் ஆக இருப்பதால் நாம் சொலுயுஷன் கண்டுபிடிக்கலாம் நாம் டெம்ப்பரேச்சர் ஐ எல்லா காலத்திற்கும் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது uxt t0 ஆகவே இந்த ஹீட் ஈக்குவேஷனின் சொலுயுஷன் நாம் கண்டுபிடிக்க முடியும் ஆகவே ux0f என்ற இனிஸியல் கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதுதான் நமது ஹீட் ஈக்குவேஷனின் இனிஸியல் பௌண்டரி வேல்யூ ப்ராப்ளம் ஆகும் இதை எவ்வாறு சால்வ் பண்ணுவது இதற்கு முன்பு நாம் இன்ஃபனைட் ஸ்ட்ரிங் ல் வேவ் ஈக்குவேஷன் ஐ புதிய வேரியபில்ஸ் மற்றும் வை கொண்டு uξη என்ற கானானிகல் ஃபார்ம் ஆக ரெடியூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி சால்வ் பண்ணினோம் நம்மிடம் டி ஆலம்பெர்ட் சொலுயுஷன் உள்ளது ஆனால் ஹீட் ஈக்குவேஷன் க்கு நாம் இவ்வாறு பண்ணமுடியாது ஏனெனில் அது ஏற்கனவே கானானிகல் ஃபார்ம் ல் உள்ளது ut மற்றும் uxxஇருப்பதால் இதை நாம் இன்டகிரேட் பண்ண முடியாது இது பொதுவாக பார்சியல் டிஃபரென்ஸியல் ஈக்குவேஷன் ஆக இருப்பதால் இதை நாம் இன்டகிரேட் பண்ண முடியாது ஆகவே இதை நேரடியாக இன்டகிரேட் பண்ணுவதற்கு நம்மிடம் எந்த மெத்தெட் ம் இல்லை ஆகவே என்ன பண்ணலாம் இது இனிஸியல் டேட்டாவோடு உள்ள ஹீட் ஈக்குவேஷன் ஆகும் சொலுயுஷன் பெறுவதற்கு நாம் ஹீட் ஈக்குவேஷன் ன் பண்புகளை பார்க்கலாம் சொலுயுஷன்uxt ன் பண்புகள் uxt என்ற சொலுயுஷன் ஹீட் ஈக்குவேஷன் ஐ சாடிஸ்ஃபை பண்ணுது என்று சொல்லலாம் சாடிஸ்ஃபை பண்ணினால் இந்த சொலுயுஷனுக்கான சில ப்ராப்பர்ட்டீஸ் உள்ளது ஆகவே அந்த ப்ராப்பர்ட்டீஸ் எழுதி இந்த சொலுயுஷன் யுனிக் என்பதை நாம் காட்டலாம் ஆகவே யுனிக்னெஸ் ஐ கட்டுவதற்கு முன்பு நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டீஸ் தருகிறேன் ஹீட் ஈக்குவேஷன் சொலுயுஷனின் ப்ராப்பர்ட்டீஸ் அடிப்படையில் நாம் சொலுயுஷன் கண்டுபிடிக்கவேண்டும் uxt வை சொலுயுஷன் என்று எடுக்கலாம் ப்ராப்பர்ட்டீ 1 என்னவென்றால் எதாவது கான்ஸ்டன்ட் y க்கு நாம் ஸ்பேஸியல் ட்ரான்ஸ்லெஷன் எடுக்கும்போது ux yt என்பது சொலுயுஷன் ஆகிறது இதை நாம் ஈசி ஆக சரி பார்க்கலாம் ut என்பது என்ன சேம் utx yt uxxx yt ம் சேம் தான் ஆகவே utx yt 2uxxx yt0 இதை நாம் ஈசி ஆக சரி பார்க்கலாம் நான் இப்போது செகண்ட் ப்ராப்பர்ட்டீ எழுதுகிறேன் uxt சொலுயுஷன் ஆக இருந்தால் நாம் அதன் டெரிவேடிவ் ஈசி ஆக கண்டுபிடிக்கலாம் ஏனெனில் இது x மற்றும் t என்ற 2 வேரியபில்களின் பங்க்ஷன் ஆகும் நாம் இதை x ஐ பொறுத்து டிஃபரென்ஸியேட் பண்ணலாம் இதை t ஐ பொறுத்து டிஃபரென்ஸியேட் பண்ணலாம் t இதை x ஐ பொறுத்து இரண்டு முறை டிஃபரென்ஸியேட் பண்ணலாம் x மேலும் நமக்கு மிக்ஸ் டெரிவேடிவ்ஸ் இருக்கலாம் இவையெல்லாம் சொலுயுஷன்கள் uxt சொலுயுஷன் என்றால் அதன் டெரிவேடிவ்ஸ் ம் சொலுயுஷன் ஆகும் கன்சிடர் ux t 2xx0 ஆகவே ux சாடிஸ்ஃபை ஆகிறது ஆகவேux சொலுயுஷன் ஆகவே uxt என்ற சொலுயுஷன் ஐ ஹீட் ஈக்குவேஷன் ல் போட்டு அதை x க்கு டிஃபரன்ஸியேட் பண்ணி ux சொலுயுஷன் என்று நாம் காட்டலாம் இது ஹோமோஜீனஸ் ஆக இருப்பதால் இதை எவ்வளவு தடவை வேண்டும் என்றாலும் டிஃபரன்ஸியேட் பண்ணி இவைகள் எல்லாம் அதன் சொலுயுஷன் என்று நாம் காட்டலாம் இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி 3 நாம் லீனியர் காம்பினேஷன் எடுக்க வேண்டும் அதாவது u1 u2 unசொலுயுஷன் ஆக இருந்தால் இந்த சொலுயுஷன்களின் சம்மே லீனியர் காம்பினேஷன் ஆகும் அதாவது i1nCiuixt என்பது 3 வது ப்ராப்பர்ட்டி ன் படி ஹீட் ஈக்குவேஷன் ன் சொலுயுஷன் ஆகும் நாம் இப்போது ப்ராப்பர்ட்டி 4 எழுதலாம் uxt சொலுயுஷன் ஆக இருந்தால் நாம் இன்டகிரேஸன் எடுக்கவேண்டும் அதாவது ∞ux ytgdy ux ytஎன்பது சொலுயுஷன் இந்த ப்ராப்பர்ட்டியின் படி நாம் g பங்க்ஷன் அஸ்யூம் பண்ணவேண்டும் இது இம்ப்ராப்பர் இன்டகிரல் ஆகும் ஆகவே நமக்கு இம்ப்ராப்பர் இன்டகிரல் தெரியவில்லை என்றால் நாம் எதையும் கால்குலஸ் இன்டகிரல் ல் கற்றுக்கொள்ளலாம் a முதல் b என்பது ஃபைனைட் இன்டகிரல் அதாவது abfdx ப்ராப்பர் இன்டகிரல் ஆகும் afdx ஐ நாம்abfdx ஆக பார்க்க வேண்டும் அதாவது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும்போது அது ப்ராப்பர் இன்டகிரல் லிமிட் எடுக்க வேண்டும் அது ஃபைனைட் ஆக இருந்தால் நாம் அதை ப்ராப்பர் இன்டகிரல் என்று சொல்லலாம் இது இம்ப்ராப்பர் இன்டகிரல் இதுவும் எக்ஸிஸ்ட் ஆகும் மேலும் ஃபைனைட் இந்த கேசில் நாம் இரு பக்கமும் லிமிட் இன்ஃபினிட்டி யிலிருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி என்று கன்சிடர் பண்ணவேண்டும் எனவே நீங்கள் அதை ஸ்பிலிட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவை இரண்டும் சம் ஆக இருப்பதை பார்க்கலாம் இது எல்லா g க்கும் ட்ரு கிடையாது ஆகவே நான்காவது ப்ராப்பர்ட்டி யின் படி எந்த g க்கும் இது ஒரு சொலுயுஷன் ஆகும் ஒரே விஷயம் இது ஃபைனைட் இன்டகிரல் என்பதை உணர வேண்டும் ஐந்தாவது ப்ராப்பர்ட்டி என்பது சொலுயுஷன் ஆக இருந்தால் நாம் இந்த வேரியபில்ஸ்களின் ஸ்கேலிங் எடுக்கவேண்டும் ஆகவே இதை நாம் எளிமையாக uaxat என்று எழுதலாம் a என்பது கான்ஸ்டன்ட் vxtuaxat ஒரு சொலுயுஷன் ஆகும் இதுவரைக்கும் நான் சொலுயுஷன் எழுதவில்லை ஆகவே நமக்கு இன்ஃபனைட்லி நிறைய சொலுயுஷன்கள் uxt சொலுயுஷன் ஆக இருந்தால் இதன் ட்ரான்ஸ்லேஷன் ம் சொலுயுஷன் தான் ஸ்பேஸியல் வேரியபில்களின் ட்ரான்ஸ்லேஷன் மற்றும் அதன் டெரிவேடிவ் ம் சொலுயுஷன் தான் நாம் லீனியர் காம்பினேஷன் எடுக்கலாம் லீனியர் காம்பினேஷன் ம் சொலுயுஷன் தான் g உடன் கான்வலுசன் இன்டகிரல் ம் சொலுயுஷன் தான் கடைசியாக uxt சொலுயுஷன் ஆக இருந்தால் நாம் இந்த x வேரியபில் எடுத்து a ஆல் மல்டிப்ளை பண்ணவேண்டும் இது எந்த a0 க்கு ஆகும் ஏனெனில் a பாசிட்டிவ் வேல்யூ க்கு மட்டும் டிஃபைன் பண்ணப்படுகிறது ஆகவே எந்த பாசிட்டிவ் வேல்யூ க்கும் இது சொலுயுஷன் ஆகும் இதை நாம் ஈசி ஆக வெரிஃபை பண்ணலாம் vt நாம் கண்டுபிடிக்கவேண்டும் ஆகவே vtaut அதன் பிறகு நமக்கு vxx வேண்டும் ஆகவே vxxauxx ஆகவே நாம் பார்ப்பது vt 2vxxa இது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏனெனில் uxtஎன்பது சொலுயுஷன் ஆகும் ஆகவே vt 2vxx0 இதுவே வேரியபில்ஸ் ஐ ஸ்கேலிங் பண்ணுவது ஆகும் இது டைலேசன் என்றும் அழைக்கப்படுகிறது இது டைலேசன் பங்க்ஷன் ஆகும் கான்ஸ்டன்ட் a உடன் வேரியபில்ஸ் ஸ்கேலிங் ம் சொலுயுஷன் ஆகும் இந்த 5 ப்ராப்பர்ட்டி ன் படி இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் க்கு நாம் சொலுயுஷன் கண்டுபிடிக்க முடியும் இதைத்தான் நாம் முன்னாடியே பார்த்தோம் சொலுயுஷன் கண்டுபிடிப்பதற்கு முன்பு நாம் இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ன் யுனிக்னெஸ் காட்டவேண்டும் ஆகவே எனர்ஜி ஆர்குயுமென்ட் ன் படி நாம் இதன் யுனிக்னெஸ் காட்டவேண்டும் u1xt மற்றும் u2xt இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ஐ சாடிஸ்ஃபை பண்ணுகிறது இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் என்றால் என்ன அதாவது ut 2uxx0 x 1 டைமென்ஷன்ஸனல் பாடி B ல் இருக்கும் x∈B நாம் இதை ராட் என்று அழைக்கலாம் இனிஸியல் டேட்டா ux0f ஆகும் wxtu1xt u2xt என்று கன்சிடர் பண்ணவேண்டும் இது ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன் ஆகும் இது லீனியர் ஈக்குவேஷன் ஆகவே டிஃபரன்ஸ் ம் சாடிஸ்ஃபை பண்ணும் அதாவது wt 2wxx0 x∈B இனிஸியல் கண்டிஷன்ஸ் க்கு என்ன ஆனது u1x0f and u2x0f ஆகவே டிஃபரன்ஸ் 0 wx00 ஆகும் w டிஃபரன்ஸ் க்கு இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் என்பது என்ன நான் இப்போது எனர்ஜி டிஃபைன் பண்ணுகிறேன் இது பிசிக்ஸ் உள்ள எனர்ஜி அல்ல வேவ் ஈக்குவேஷன் க்கு நாம் கைனடிக் எனர்ஜி 12mv2 ல் தொடங்கினோம் அதேபோல் தான் இங்கேயும் நாம் தொடங்கப்போகிறோம் நான் இந்த சொலுயுஷன் w ஐ எனர்ஜி ஆல் டிஃபைன் பண்ணபோகிறேன் ஆகவே E12w2xt⏟dxB B என்பது இன்ஃபனைட் ராட் ஆகவோ அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி ல் இருந்து இன்ஃபினிட்டி வரை அல்லது ஃபனைட் ராட் ஆகவோ அதாவது 0 முதல் L அல்லது வேறு ஏதாவதாகவோ இருக்கலாம் நாம் இப்போது B ஐ செமி இன்ஃபனைட் ஆக அதாவது 0 முதல் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுக்கலாம் B என்பது இன்ஃபனைட் ராட் ஆகும் அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி ல் இருந்து இன்ஃபினிட்டி E என்பது wxt டிப்பெண்ட் பண்ணுகிறது ஆகவே E12w2xt⏟dxB ஆகவே இதுதான் நான் டிஃபைன் பண்ணிய எனர்ஜி w2xtஎன்பது பாசிட்டிவ் ஆகவே இருக்கும் இந்த இன்டகிரல் ம் பாசிட்டிவ் t0 வில் Ew00 ஆகவே Ew00 ஏனெனில் wx00 ஆரம்பத்தில் இந்த எனர்ஜி 0 ஆகும் இந்த எனர்ஜி ன் டைம் டெரிவேடிவ் என்பது என்ன dEdt12ddtw2xt⏟dxBமைனஸ் இன்ஃபினிட்டி ல் இருந்து இன்ஃபினிட்டி வரை அல்லது 0 முதல் இன்ஃபினிட்டி வரை அல்லது 0 முதல் L ல் இந்த இன்டகிரல் கான்ஸ்டன்ட் ஆக இருப்பதால் நாம் இந்த டெரிவேடிவ் ஐ உள்ளேயே எடுக்கலாம் ஆகவே dEdt122w wt⏟dxB மேலும் dEdt2w wxx⏟dxB இப்போது நாம் இன்டகிரேஸன் பை பார்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது2wxw|B wx2dx⏟B இப்பொழுது இது இன்ஃபனைட் ராட் ஆக இருந்தால் இன்ஃபினிட்டி ல் டெம்ப்பரேச்சர் 0 ஆகும் இது செமி இன்ஃபனைட் ராட் ஆக இருந்தால் x0 வில் டெம்ப்பரேச்சர் 0 ஆக இருக்கலாம் அல்லது இந்த x பாயிண்ட் ல் நாம் ராட் ஐ இன்சுலேட் பண்ணவேண்டும் இதன் பொருள் டெம்ப்பரேச்சர் 0 என்றால் w 0 என்பதே ஆகவே இது இந்த முனையில் இன்சுலேட் பண்ணியிருப்பதன் பொருள் ஃப்ளக்ஸ் 0 என்பதே ஆகவே எந்த ஹீட் ம் வெளியே போகாது அதன் பொருள் டெம்ப்பரேச்சர் டிஃபரன்ஸ் அதாவது கிரேடியன்ட் 0 ஆகும் அது ஹீட் எக்ஸ்சேஞ்சு க்கு ப்ரோபோசனல் ஆக இருக்கும் இதன் பொருள் wx0 wxஎன்பது ஃப்ளக்ஸ் இன்சுலேஷன் என்பது ஹீட் வெளியே போகாது ஃப்ளக்ஸ் 0 என்பதன் பொருள் டெம்ப்பரேச்சர் கிரேடியன்ட் 0 ஆகும் ஆகவே இன்ஃபனைட் செமி இன்ஃபனைட் அல்லது ஃபைனைட் எந்த கேஸ் ஆக இருந்தாலும் டெம்ப்பரேச்சர் ஃபிக்ஸ்ட் அல்லது ஃப்ளக்ஸ் 0 ஆக இருக்கவேண்டும் ஆகவே இது dEdt 2wx2dx⏟Bஆகும் மேலும் 20 இந்த இன்டகிரல் ம் பாசிட்டிவ் ஆக இருக்கவேண்டும் மைனஸ் சைன் இருக்கிறது ஆகவே dEdt≤0 எல்லா டைம் t ல் Ewt≤Ew00 இது t 0 க்கு லெஸ் ஆகவோ அல்லது ஈக்வல் ஆகவோ இருக்கவேண்டும் எல்லா டைமிலும் இது 0 என்று நமக்கு தெரியும் இது பாசிட்டிவ் ஆகவோ அல்லது 0 வை விட கிரேட்டர் ஆகவோ இருக்கவேண்டும் இந்த டெரிவேடிவ் 0 க்கு லெஸ் ஆக இருக்கிறது இதன் பொருள் எல்லா t0 விலும் அது எப்போதும் குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதாகும் இதன் பௌண்டரி 0 ஆக இருப்பதால் எல்லா t வேல்யூ க்கும்Ewt 0 ஆக இருக்க வேண்டும் இதன் பொருள் இது பாசிட்டிவ் ஆக இருக்காது ஆகவே எனர்ஜி 0 ஆக இருக்கவேண்டும் ஆகவே w 0 ஆக இருக்கவேண்டும் ஆகவே 12w2xt⏟dxB0 இந்த இன்டகிரண்ட் பாசிட்டிவ் ஆக இருப்பதால் எல்லா t வேல்யூவிலும் wxt0 இதன் பொருள் wxtu1xt u2xt0 இது ஒன்றுமில்லை ஆனால் u1xtu2xt ஆகவே நமக்கு இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் க்கு இரண்டு சொலுயுஷன்கள் u1xt u2xtஎன்று இருந்தாலும் அவைகள் சேம் தான் எனர்ஜி ஆர்குயுமென்ட் ன் படி நாம் டிஃபரன்ஸ் எடுத்து நாம் எடுத்துக்கொண்ட இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ன் யுனிக்னெஸ் நாம் காட்டலாம் ஆகவே நமது சொலுயுஷன் இந்த 5 ப்ராப்பர்ட்டீஸ் 12345 ஐ சாடிஸ்ஃபை பண்ணும் ஆகவே நம்மிடம் ஹீட் ஈக்குவேஷன் சொலுயுஷன் ன் ப்ராப்பர்ட்டீஸ் உள்ளது எனர்ஜி ஆர்குயுமென்ட் ன் படி இனிஸியல் கண்டிஷனோடு உள்ள இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ன் யுனிக்னெஸ் க்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது ஆகவே இதோடு அடுத்த வீடியோவில் நாம் சொலுயுஷன் கண்டுபிடிக்க முயற்சிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டீஸ் ன் அடிப்படையில் நாம் சொலுயுஷன் கண்டுபிடிக்கவேண்டும் மேலும் ஹீட் ஈக்குவேஷன் ன் இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ன் சொலுயுஷன் ன் யுனிக்னெஸ் காட்டவேண்டும் ஆகவே இந்த ப்ராப்பர்ட்டீஸ் ன் அடிப்படையிலும் இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ன் சொலுயுஷன் ன் யுனிக்னெஸ் அடிப்படையிலும் நாம் சொலுயுஷன் கண்டுபிடிக்கவேண்டும் ஆகவே இதை தான் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்